இந்த வகுப்பில் இரட்டை மாறியின் சிக்கலைத் தீர்ப்பதற்கான சில அம்சங்களைக் காண்போம் இந்த சிக்கலைத் தீர்ப்பதற்கு சில மேட்ரிக்ஸ் குறியீட்டை மேலும் அறிமுகப்படுத்த போகிறேன் மேலும் நேரியல் நிரலாக்க சிக்கல்களை தீர்க்கும் மேட்ரிக்ஸ் வழியை அறிமுகப்படுத்த போகிறேன் இப்போது மீண்டும் 10X1 9X2 பொருள் 3X1 3X2 ≥ ≤ 21 மற்றும் 4X1 3X2 ≤ 24 ஐ அதிகப்படுத்திய பழக்கமான சிக்கலை மீண்டும் பார்ப்போம் உகந்த தீர்வுகள் X1 3 X2 4 உடன் Z 66 ஆகும் இப்போது நாம் பார்த்த இரட்டை மாறி இங்கே உள்ளது மேலும் இரட்டை மாறிக்கான உகந்த தீர்வு Y1 2 Y2 1 உடன் W 66 என்பதை நன்கு அறிவோம் இப்போது இதைக் காண்பிப்பதற்காக சில மேட்ரிக்ஸ் குறியீட்டை அறிமுகப்படுத்துவோம் இந்தமுறையை அறிந்துகொள்ள ஆரம்பத்தில் இருந்து தொடங்கி ஒருவர் அதிக நேரம் செலவிட வேண்டிவரும் அதனால் மேட்ரிக்ஸ் முறையைப் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இப்போது நான் X1 மற்றும் X2 க்கு தீர்வு கிடைத்துள்ளது என்று வைத்துக் கொள்வோம் X1 மற்றும் X2 படிவங்கள் அடிப்படை வடிவங்கள் XB என்று அழைக்கப்படுகின்றன இது அடிப்படை மாறிகளின் ஒரு தொகுப்பு ஆகும் மேலும் இது அடிப்படை மாறிகளின் தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது X1 X2 ஆகிய மாறிகள் இப்போது அடிப்படை தொகுப்பு என்று கூறப்படுகிறது எனவே நீங்கள் ஏதேனும் முறையை கையாண்டால் சமன்பாடுகளைத் தீர்ப்பதற்கான சில மேட்ரிக்ஸ் முறைகளை நீங்கள் நினைவில் வைத்திருப்பதை விட நாங்கள் எந்த XBக்கு தீர்வு காண்கிறோம் என்றால் XB சமன்பாடுகளுக்கான தீர்வு AB 1 ஆக வழங்கப்படுகிறது இங்கே நாம் B மூலதன குறியீட்டைப் பயன்படுத்துகிறோம் எனவே XB என்பது B 1 B க்கு சமமாகும் இப்போது இதன் தீர்வு என்னவென்றால் முதன்மைநிலை மாறியின் அடிப்படை மாறிகள் நமக்குத் தெரிந்தால் B 1 B க்கு சமமான XB க்காக நாம் தீர்க்கும் அடிப்படை மாறிகள் நமக்குத் தெரிந்தால் மூலதன B மேட்ரிக்ஸ்கள் என்னவென்று நான் உங்களுக்குச் கூற முடியும் அதன் தலைகீழ் கொடுக்கப்பட்ட அடிப்படையில் இரட்டை மாறிக்கான தீர்வு CB B 1 CB B 1 ஆகும் X1 மற்றும் X2 ஐ இதன் அடிப்படை மாறிகள் என்று கருதி இந்த கணக்கீடும் முறைகள் அனைத்தையும் காண்பிக்கிறேன் எனவே XB என்பது X1 மற்றும் X2 ஆகும் இப்போது இந்த மூலதன B அடிப்படை மேட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அதன் தலைகீழ் மூலதன B ஐ குறிக்கிறது இப்போது இதன் அடிப்படை என்ன X1 மற்றும் X1 ஆகியவை அடிப்படை மாறிகள் என்றால் X1 3 மற்றும் 4 இன் குணகங்கள் என்றால் இப்போது 3 மற்றும் 4 ஆகிய மாறிகள் B இன் முதல் நெடுவரிசையில் வரும் அதாவது X2 விற்கு இரண்டாவது அடிப்படை மாறி மற்றும் இரண்டு சமன்பாடுகள் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நம்மால் இரண்டு அடிப்படை மாறிகளுக்கு தீர்வை கணக்கிட முடியும் எனவே X2 இரண்டாவது அடிப்படை மாறி 3 மற்றும் 3 இங்கே உள்ளன எனவே 3 மற்றும் 3 ஆகியவை மேட்ரிக்ஸ் B என்று அழைக்கப்படுகின்றன எனவே இது மேட்ரிக்ஸ் பி ஆகும் எனவே B இதன் மூலம் வழங்கப்படுகிறது இதன் தலைகீழ் B 1 ஆகும் எனவே B 1 ல் இந்த B சிறிய b யாக காட்டப்பட்டுள்ளது சிறிய b உங்கள் வலது புறம் இருக்கிறது எனவே இப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் இதை நீங்கள் எடுக்கலாம் எடுத்து அதைத் தலைகீழாக மாற்றலாம் மேலும் வலது புறத்துடன் பெருக்கவும் செய்யலாம் இப்போது மேட்ரிக்ஸ் தலைகீழ் மாற்றத்திற்கான சில முறைகளை நீங்கள் செய்திருக்கலாம் ஒரு மேட்ரிக்ஸைத் தலைகீழாகக் மாற்ற கற்றுக்கொண்ட முதல் முறை ஆகும் தீர்மானிக்கும் மற்றும் இதர காரணிகள் ஆகியவற்றைக் கண்டுபிடிப்பது மற்றும் நிர்ணயிப்பதன் மூலம் B ஐ சரிசெய்தால் B ன் தலைகீழ் ஆகும் இப்போது B 1 என்பது 0 அல்லாத தீர்மானத்துடன் கொடுக்கப்பட்ட சதுர மேட்ரிக்ஸுக்கு தலைகீழ் அணி ஆகும் எனவே B என்பது கொடுக்கப்பட்ட சதுர அணி என்றால் B 1 என்பது அதே அளவிலான மற்றொரு சதுர மேட்ரிக்ஸ் ஆகும் அதாவது B 1 க்கு B ஆனது B குறுக்கு B 1 என்பது I ஆகும் அதுபோல் B 1 B குறுக்கு B I எனவே இது B தலைகீழ் வரையறை ஆகும் எனவே நீங்கள் தீர்மானிப்பவராக இருந்தால் இணை காரணி மற்றும் சரிசெய்தல் ஆகியவற்றைக் இதன் மூலம் காணலாம் நீங்கள் இப்படி செய்தால் உங்களுக்கு B 1 மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும் இது இப்போது நாம் B 1 மேட்ரிக்ஸ் B 1 க்கு B வலது புறம் 21 24 மேட்ரிக்ஸ் பெருக்கல் செய்வதின் மூலம் நமக்கு 3 மற்றும் 43 x 21 28 4 கிடைக்கும் எனவே அதன் தீர்வு என்னவென்றால் X1 3 X2 4 ஆகும் இது நமக்கு கிடைத்த உகந்த தீர்வாகும் இது X1 மற்றும் X2 மாறியின் அடிப்படையில் இது ஒரு உகந்த தீர்வாகும் இப்போது இரட்டை மாறியின் சிக்கலைத் தீர்ப்பதன் மூலம் இங்கே இரட்டை மாறியின் மதிப்பு என்ன இரட்டை மாறியின் சிக்கலைத் தீர்ப்பதன் மூலம் இந்த தீர்வைப் பெற்றோம் நமக்கு இப்பொழுது Y1 2 Y2 1 கிடைத்துள்ளது இப்போது இரட்டை மாறி CB D 1 ஆல் கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ CB என்றால் என்ன CB என்பது XB க்கான புறநிலை செயல்பாடு குணகமாகும் எனவே எக்ஸ் 1 எக்ஸ் 2 க்கான புறநிலை செயல்பாடு குணகம் என்பது 10 மற்றும் 9 ஆகும் எனவே C b என்பது 10 மற்றும் 9 B 1 அதாவது அதே B 1 ஆகும் இதைப் பெற நீங்கள் B ஐ தலைகீழாகப் பெற முடியும் இப்போது நாம் மேட்ரிக்ஸ் பெருக்கல் செய்யும்பொழுது 9 x 43 9 x 43 363 ஆகும் அதாவது இது 12 ஆகும் 10 12 2 மற்றும் 1 ஆகும் எனவே இரட்டை மாறிக்கான உகந்த தீர்வு Y1 2 Y2 1 உடன் Y1 2 மற்றும் Y2 1 உடன் 2 மற்றும் 1 ஆகும் எனவே இதை நம்மளுக்காக நாம் செய்ய முடியும் சிம்ப்ளக்ஸ் அதைச் சரியாகச் செய்கிறது என்பதைக் காண்பிப்பதும் இதன்முலம் சாத்தியமாகும் மேலும் சிம்ப்ளக்ஸ் அதை எவ்வாறு சரியாகச் செய்கிறது என்பதைப் பற்றியும் பார்ப்போம் எனவே இது சிம்ப்ளக்ஸ் அட்டவணை என்பதைக் காண்பிப்பதற்காக இப்போது நாம் மீண்டும் பார்க்கப்போகிறோம் பின்னர் X1 மற்றும் X2 வேறு ஒரு வழியில் காட்டப்பட்டுள்ளது என்பதை நாம் நன்கு உணர முடிகிறது இப்போது X1 3 X2 4 Y1 2 Y2 1 ஐ நம்மால் உணர முடிகிறது அதுபோல் நம்மால் X1 மற்றும் X2 வை நம்மால் கணக்கிட முடிகிறது இப்போது இங்கிருந்து நாம் கணக்கிட்ட B 1 என்பது 1 43 1 1 ஆகும் இப்போது அது 1 4 ஆல் கணக்கிடப்பட்டு 3 கிடைத்துள்ளது அது 1 1 என்பதை நம்மால் உணர முடியும் இந்த X2 என்பது முதலில் வருவதற்கான காரணமாக இது வேறு வழியைக் காட்டுகிறது நாம் X2 மற்றும் X1 ஐ அடிப்படையாக எடுத்திருந்தால் அதாவது நாம் 3 3 3 4 உடன் தொடங்கினோம் என்றால் 1 இங்கே இருக்கும் நாம் 3 4 3 3 உடன் தொடங்கினோம் அப்பொழுது B ன் தலைகீழாக இருக்கும் B 1 முதல் நெடுவரிசையில் உள்ளது மேலும் B 1 இன் இரண்டாவது நெடுவரிசையும் இங்கே உள்ளது இப்போது நாம் கூட இதை செய்யலாம் முதன்மை மாறிக்கான தீர்வு இங்கே காட்டப்பட்டுள்ளது அதுபோல் இரட்டை மாறிக்கான தீர்வும் இங்கே காட்டப்பட்டுள்ளது என்பதை நாம் ஏற்கனவே நன்கு அறிவோம் இப்போது இந்த முதன்மை மாறியின் தீர்வு B 1 B என்பதையும் நாம் நன்கு அறிவோம் மேலும் இந்த இரட்டை மாறியின் தீர்வு CB B 1 என்பதையும் இதன்மூலம் காட்ட முடியும் இப்போது முந்தைய ஸ்லைடில் நாம் 10 மற்றும் 9 உடன் பெருக்கினோம் ஏனெனில் நாம் X1 முதல் மற்றும் X2 வை இரண்டாவதாக எடுத்துள்ளோம் நாm ஒரு X2 வை முதலாவதாகவும் X1 ஐ இரண்டாவதாகவும் எடுத்தால் நாம் 9 மற்றும் 10 உடன் பெருக்க வேண்டும் இதுதான் நாம் உண்மையில் செய்துள்ளோம் CB B 1 ன் இந்த மதிப்பைக் கண்டால் எதிர்மறை 0 9 x 43 இருக்கும் எனவே இது CB ஆல் பெருக்கப்படும் B 1 இன் ஒரு நெடுவரிசை ஆகும் நமக்கு B 1 இன் மற்றொரு நெடுவரிசையை எடுத்து CB ஆல் பெருக்கியதால் இங்கு இது கிடைத்துள்ளது எனவே சிம்ப்ளக்ஸ் என்னவென்றால் என்ன சிம்ப்ளக்ஸ் B 1 B மற்றும் CB B 1 ஆகியவற்றை நாம் எடுத்துக்கொண்ட நெடுவரிசை செயல்பாடுகளின் மூலம் செயல்படுகிறது எனவே நம்மால் இந்த சிம்ப்ளக்ஸ் அட்டவணையில் முதன்மை நிலை மாறி மற்றும் இரட்டை நிலை மாறியின் தீர்வாக Cj Zj இன் எதிர்மறையான தீர்வைக் காண முடிகிறது இப்போது மற்றொரு உதாரணத்தை எடுத்து இதை எவ்வாறு கணக்கிடலாம் என்று பார்ப்போம் இப்போது சிம்ப்ளக்ஸ் அல்காரிதம் செய்தபோது இங்கு மிக ஆரம்பத்தில் பார்த்த சிறுமமாக்கம் சிக்கலை எடுத்துக்கொள்வோம் 5 X1 2 X2 ≥ 10 X1 X2 ≥ 0 க்கு உட்பட்ட X1 X2 ≥ 4 க்கு உட்பட்ட 7 X1 5 X2 ஐ சிறுமமாக்கம் செய்வது ஒரு சிக்கல் தான் மீண்டும் X1 X2 வை அடிப்படை மாறியாக எடுத்துக்கொண்டாலோ அல்லது அடிப்படை மாறியாக இருந்தாலோ B மேட்ரிக்ஸ் XB என்பது B 1 ஆகும் மேலும் B மேட்ரிக்ஸ் என்பது அடிப்படை மாறிக்கு ஒத்த நெடுவரிசைகள் கொண்டதாகும் எனவே அந்த வரிசையில் X1 X2 என்பது 1 மற்றும் 5 1 மற்றும் 2 ஆக உள்ளது எனவே நாம் 1 மற்றும் 5 ஐ யும் 1 மற்றும் 2 ஐ யும் எழுதியுள்ளோம் இப்போது இதை மீண்டும் ஒரு முறை நாம் தலைகீழாக மாற்ற வேண்டும் நிர்ணயிக்கும் இணை காரணியை சரிசெய்தல் அல்லது இந்த மேட்ரிக்ஸ் தீர்மானிப்பான் 2 5 என்பது ௩ கிடைத்துள்ளது அதை மாற்றுவதற்கு வேறு எந்த ஒரு வழியையாவது கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் தீர்மானிப்பதைக் கணக்கிட்டால் நமக்கு B 1 ஐப் பெறுவோம் நாம் அதன் தலைகீழை கணக்கிட்டால் B 1 ஐ இதன்முலம் பெறுவோம் எனவே X B B 1 எடுத்துக்கொள்வோம் எனவே இதை வலது புறம் உள்ள 4 10 ஆல் பெருகினால் நமக்கு 2 3 x 4 103 கிடைக்கும் மேலும் இதை 8 3 103 சிறுமமாக்கம் செய்தால் நமக்கு என்பது 22 3 கிடைக்கும் மீண்டும் சுரிக்கினால் 5 3 1 நமக்கு 103 என்று கிடைக்கும் எனவே இது இரட்டை நிலை மாறி மற்றும் முதன்மை நிலை மாறிக்கான தீர்வாகும் அதாவது CB B 1 ஆக இருக்கும் CB என்பது X1 X2 இன் புறநிலை செயல்பாடு குணகம் ஆகும் இது 7 மற்றும் 5 ஐ கொண்டுள்ளது இப்போது பிக் எம் முறையைச் செய்தபோது சிம்ப்ளக்ஸ் அட்டவணைக்கு என்ன நடக்கிறது என்பதை இதன் மூலம் பார்க்க முடியும் மேலும் ன் எதிர்மறை இதைக் காட்டியது என்பதை நம்மால் நன்கு உணர முடிகிறது எனவே இன் எதிர்மறை இங்கே மதிப்பைக் காட்டுகிறது ஆனால் நாம் பிக் எம் ஐப் பயன்படுத்துவதால் தான் அடையாள அணி இங்கே உள்ளது இப்போது பிக் எம் ன் காரணமாக இந்த மதிப்புகள் இருந்தன நாம் இந்த அடையாள அணியை கழித்தல் குறியீடு உடன் பார்க்க முடிகிறது அதாவது இங்கே I மேட்ரிக்ஸ் உள்ளது எனவே இது எதிர்மறை மதிப்புகளுடன் இதன் கீழ் காணப்படுகிறது எனவே முந்தைய ஸ்லைடிற்குச் சென்றால் 113 மற்றும் 23 காணமுடிகிறது அதாவது அதன் மதிப்புகள் 113 மற்றும் 23 என்பதை நம்மால் நன்கு உணர முடிகிறது இப்போது இந்த ஸ்லைடில் இந்த 113 23 ஐ நாம் காண முடிகிறது என்பதை உங்களால் புரிந்துகொள்ள முடிகிறது மேலும் இந்த தீர்வை பெற நாம் இந்த பிக் எம் முறையைப் பயன்படுத்துகிறோம் எனவே இது பிக் எம் முறையை அடிப்படையாகக் கொண்ட சிம்ப்ளக்ஸ் வழிமுறை ஆகும் இப்போது பி 1 மதிப்புகளையும் நாம் சரிபார்க்கலாம் நீங்கள் முந்தைய ஸ்லைடியை பார்த்தல் தெரியும் அதாவது B 1 என்பது 2 3 53 13 1 3 2 3 53 13 1 3 5 3 23 13 1 3 ஆகும் நம்மால் B 1 ஐ நேரடியாக மைனஸின் கீழ் பார்க்க முடியும் இதைச் செய்யும்போது ஒரு கழித்தல் பெருக்களுடன் உள்ளது அதாவது இங்கு B 1 B 1 என்று உள்ளது என்பதை கவனமாக கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழக்காய்வில் B 1 உண்மையில் இங்கே உள்ளது உதாரணமாக அதே சிக்கலுக்காக டூயல் சிம்ப்ளக்ஸ் மறு செய்கை செய்தால் முதன்மை நிலை மாறியின் தீர்வு 23 103 ஆகும் இரட்டை நிலை மாறியின் தீர்வு 113 23 113 23 113 23 ஆகும் இங்கே 23 10 X1 23 என்றும் X2 103 என்றும் இருப்பதைக் காணலாம் B 1 என்பதை 5 3 23 13 மற்றும் 1 3 ஐ என்று இதை இங்கு பார்க்கலாம் இங்கே நீங்கள் ஒரு எதிர்மறை அடையாளத்துடன் இதை பார்க்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் 2 3 53 ஐப் பார்க்கிறீர்கள் மைனஸ் 53 23 இருந்த இடத்தில் இப்போது இது இருக்கிறது ஏனெனில் X1 X2 ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று மாறிவிட்டது நான் முதலில் இங்கே X1 ஐ எடுத்து இருக்கிறேன் பிறகு X1 வையும் கணக்கில் எடுத்து இருக்கிறேன் இதில் X1 முதலில் வருகிறது பின்னர் X1 வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து இருப்பீர்கள் எனவே நாம் அதை மேலும் பரிமாற்றம் செய்தோம் ஆக நமக்கு 53 23 கிடைத்துள்ளது இது மைனஸ் 23 53 என்பதை உங்களால் உணர முடிந்தால் அங்கு உங்களால் இதை கவனிக்க முடியும் அதாவது 1 பெருக்கல் என்று வருவதை ஏனெனில் இது டூயல் சிம்ப்ளக்ஸ் வழி ஆகும் எனவே அசல் விஷயம் என்னவென்றால் இது ஒரு மைனஸ் மேட்ரிக்ஸ் என்பதை உங்களால் புரிந்துகொள்ள முடிகிறது ஆனால் வலது பக்கத்தை எதிர்மறையாக வைத்திருக்கிறோம் ஆகவே நாம் 1 ஐ இதனுடன் பெருக்குகிறோம் B 1 இங்கே காட்டப்பட்டுள்ளது இது டூயல் சிம்ப்ளக்ஸ் தொடர்பான சிக்கல்களைச் தீர்க்க முயற்சி செய்யும்போதெல்லாம் கவனமாக கவனிக்க வேண்டும் B 1 நேரடியாகத் தெரியாது ஆனால் B 1 இன் எதிர்மறை தெரியும் மேலும் அப்படிப்பட்ட அந்த அம்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்தில் நாம் மூன்று தடைகள் மற்றும் இரண்டு மாறிகள் இருந்த இடத்தில் பார்த்த பிரச்சினை இதுதான் நாம் இங்கு உகந்த தீர்வுகளில் ஒன்றைக் பார்ப்போம் இப்போது இதை நாம் மிகவும் கவனமாக எடுத்துக் கொண்டால் இது அதிகமாகவோ அல்லது தடைக்கு சமமாகவோ இருக்கிறது என்று அர்த்தம் எனவே நாம் சமன்பாடுகளை கழித்தல் குறியீடு கொண்டு பார்த்தல் 5X1 8 X2 7 X3 X5 40 கிடைக்கும் X5 X4 X1 ஐயும் எடுத்துக் கொண்டாலும் அதுவே கிடைக்கும் எனவே எக்ஸ் 5 க்கு நாம் இந்த மதிப்பை கொடுத்துள்ளோம் அதாவது 5 7 எக்ஸ் 5 க்கு 5 ஐ எடுத்துக்கொள்வோம் எக்ஸ் 4 க்கு 0 1 0 எடுத்துக்கொள்வோம் நாம் 1 0 0 வை எடுத்துக்கொள்வோம் மேலும் X1 க்கு நாம் 3 5 மற்றும் 4 ஐ எடுத்துக்கொள்வோம் அதில் B 1 ஐ கொண்டு கணக்கிட்டால் இந்த மதிப்பைப் பெற முடியும் இந்த B 1 ஐ 30 40 36 ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும் எனவே B 1 முதல் 30 40 36 வரை இந்த மதிப்பைக் கொடுக்கும் டூயல் என்பது X4 X5 X6 Y1 Y2 மற்றும் Y3 ஆகியவற்றால் வழங்கப்படும் Y3 1 மற்றும் அதன் மதிப்பு இங்கே 36 ஆக இருக்கும் X1 9 மற்றும் அதன் மதிப்பும் 36 ஆக இருக்கும் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில் B 1 ஐ கணக்கிடும் ஒரு முறையாக சிம்ப்ளெக்ஸைப் பார்க்கலாம் மேலும் முதன்மை நிலை மாறியின் தீர்வு மற்றும் இரட்டை நிலை மாறியின் தீர்வை மிகவும் முறையான முறையில் கணக்கிடுகிறோம் மேலும் இது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்கிறது ஒவ்வொரு அடிப்படையையும் தேர்வு செய்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்தில புள்ளி வேறுபடுகிறது அதன் அடிப்படையில் ஒரு மாறி உள்ளேயும் மற்றொரு மாறி வெளியேயும் வரும் ஆகையால் இது ஒரு இடத்தில் இருந்து அருகிலுள்ள இடத்தில் உள்ள புள்ளியாக நகர்ந்து உகந்த தீர்வு காணப்படும் வரை இந்த இடத்தில் உள்ள புள்ளிகளைப் பயணிக்கிறது நாம் சிம்ப்ளக்ஸ் கணக்கிடுமுறையை செய்யும் போது முதன்மை நிலை மாறியின் தீர்வையும் இரட்டை நிலை மாறியின் தீர்வையும் எப்போதும் கண்டுபிடிக்க முடியும் அட்டவணை அல்லது டூயல் சிம்ப்ளக்ஸ் டேபிள் அல்லது சேர்க்கை ஆகும் நாம் டூயல் சிம்ப்ளக்ஸ் டேபிளை கணக்கீடு செய்யும்போது B ஐ தலைகீழ் சிம்ப்ளக்ஸ் முறையை கொண்டு கணக்கீடு செய்தால் அதன் எதிர்மறையான B 1 யை நேரடியாக காண்பிக்கப்படும் நாம் மாறியின் சேர்க்கை செய்யும்போது எங்கிருந்தாலும் அந்த கழித்தலுடன் பெருக்கலை நாம் கணக்கிட எடுத்து இருக்கிறோம் அங்கு அது எதிர்மறையாக மாறும் போது இது இன்னும் கொஞ்சம் ஈடுபடுகிறது எனவே இதன் மூலம் இருமை மற்றும் இரட்டை நிலை மாறி பற்றிய நமது விவாதத்தின் ஒரு முடிவுக்கு வருகிறோம் எனவே ஒரு கட்டத்தில் நமக்குள் ஒரு கேள்வி எழும் அதாவது இரட்டை நிலை மாறியை புரிந்துகொள்வதில் அதிக நேரம் ஒரே நேரத்தில் ஒரு சிம்ப்ளக்ஸ் டேபிளில் இரட்டை நிலை மாறி எங்கே இருக்கிறது என்பதைப் பார்க்க முயற்சிப்பதும் மேலும் இரட்டை நிலை மாறி மற்றும் அவற்றின் பொருள் என்ன என்பதை பார்ப்போம் எனவே நேரியல் நிரலாக்க மற்றும் செயல்பாட்டு ஆராய்ச்சி பற்றிய நமது கற்றலில் இது எவ்வாறு நமக்கு உதவப் போகிறது என்பதை நாம் மற்றொரு கேள்வியைக் கேட்க வேண்டும் மேலும் அந்த அம்சத்தை நாம் கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போது சிம்ப்ளக்ஸ் என்பது டூயல் சிம்ப்ளெக்ஸை ஒரு முதன்மை நிலை மாறி மற்றும் இரட்டை நிலை மாறி தீர்வை பெறுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் நமக்கு உதவுகிறது மேலும் ஒவ்வொரு நேரியல் நிரலாக்க சிக்கலும் இரட்டை நிலை மாறியை பயன்படுத்தி தீர்வை அடைய முடியும் சிம்ப்ளக்ஸ் அல்லது டூயல் சிம்ப்ளெக்ஸை நாம் புரிந்துகொள்வதற்கான மற்றொரு வழி என்னவென்றால் ஒரு முதன்மை நிலை மாறியின் சாத்தியக்கூறு உள்ளது அதுபோல் இரட்டை நிலை மாறியின் சாத்தியக்கூறும் உள்ளது அவை நிரப்பு மந்தநிலையால் இணைக்கப்படுகின்றன ஆகவே முதன்மை நிலை மாறியின் சாத்தியத்தை பராமரிக்கும் ஒரு வழிமுறை நம்மிடம் இருந்தால் அதன் பின்னர் இரட்டை நிலை மாறியின் சாத்தியக்கூறுகளை அணுகி அதன் தீர்வை பெறுகிறது என்றால் அது மிக உகந்ததாகும் இரட்டை நிலை மாறியின் சாத்தியக்கூறுகளைப் பராமரிக்கும் மற்றும் முதன்மை நிலை மாறியின் சாத்தியத்தை அணுகி அதைப் பெறும் ஒரு வழிமுறை நம்மிடம் இருந்தால் நாம் உகந்ததைப் பெறுகிறோம் என்று அர்த்தம் இந்த முதன்மை நிலை மாறியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த கொள்கை வழிமுறைகள் போன்ற சிம்ப்ளெக்ஸை உருவாக்க பயன்படுகிறது முதன்மை நிலை மாறியின் சாத்தியக்கூறு இரட்டை நிலை மாறியின் சாத்தியக்கூறு மற்றும் நிரப்பு மந்தநிலை மற்றும் இத்தகைய முறைகள் பற்றி அறிந்துகொள்ளும் வழிமுறைகள் வெவ்வேறு நேரியல் நிரலாக்க சிக்கல்களை தீர்க்கவும் நேரியல் நிரலாக்க சிக்கல்களை விரைவாகவும் சிறப்பாகவும் தீர்க்க உதவுகிறது இந்த பாடத்திட்டத்தில் இப்போது இரண்டு சிக்கல்களைப் பற்றி பார்ப்போம் ஒன்று ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொப்லெம் என்று அழைக்கப்படுவதைப் பற்றி பார்ப்போம் இரண்டாவதாக பணி நியமன சிக்கலைக் பற்றி பார்ப்போம் இவை இரண்டும் அடிப்படையில் நேரியல் நிரலாக்க சிக்கல்கள் ஆகும் மேலும் நாம் அதன் வெவ்வேறு வழிமுறைகளைப் பற்றி பார்ப்போம் இந்த சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான இந்த வழிமுறைகள் அடிப்படையில் இருமை முதன்மைச் சுற்றிலும் கட்டப்பட்டுள்ளன இது ஒரு முதன்மை நிலை மாறியின் சாத்தியமான தீர்வைக் கொண்டிருப்பது மற்றும் அதனுடன் தொடர்புடைய இரட்டை நிலை மாறியின் சாத்தியமான தீர்வைத் தேடுவது என்ற கொள்கையைச் சுற்றி கட்டப்பட்டுள்ளது அல்லது இரட்டை நிலை மாறியின் சாத்தியமான தீர்வைக் கொண்டிருத்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய முதன்மை நிலை மாறியின் சாத்தியமான தீர்வைத் தேடுவது பற்றியதாகும் இந்த நேரியல் நிரலாக்க சிக்கல்களுக்கு உகந்த தீர்வை நாம் அடைந்தால் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொப்லெம் மற்றும் பணி நியமனம் குறித்த விரிவான விவாதம் அடுத்த இரண்டு தொகுதிகளில் பார்ப்போம்